வணக்கம் நாம் சேவைகள் அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் விலை நிர்ணயித்து அதற்கான யுக்தி அமைத்தல் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் நேற்றைய விரிவுரையில் இறுதியாக நீங்கள் பார்க்கும் இந்த குறிப்பிட்ட ஸ்லைட்டுடன் நமது விவாதத்தை நிறுத்தினோம் வருவாய் மேலாண்மை என்ற இந்த மேம்பட்ட தலைப்பு பின்வரும் அம்சங்கள் கொண்ட சேவைகளுக்கு மிக பொருந்துவதாக அமையும் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவை சேவை விற்பனை பொருத்து அதிகம் மாற்றம் அடையாத செலவு கட்டமைப்புசேவையை ஏறக்குறைய ஒரே அளவில் வழங்கக்கூடிய நிறுவன கட்டமைப்புகாலத்தால் தீர்ந்து போகக்கூடிய சேவைகள் மாறக்கூடிய மற்றும் கணிக்க முடியாத வாடிக்கையாளரின் தேவைப்பாடு சேவை கட்டணம் குறித்து தொடர்ந்து மாற்றமடையும் வாடிக்கையாளரின் கண்ணோட்டம் போன்ற இந்த வகை அம்சங்கள் கொண்ட வியாபார சேவைகள் என்னென்ன என்பது பற்றி யோசித்து தெரிவிக்குமாறு கூறியிருந்தேன் இதில் பெரும்பாலானோர் சரியாக தேர்ந்தெடுத்து உள்ளவை விமான சேவை தங்கும் விடுதிகள் வழங்கும் சேவை உல்லாச கப்பல் சேவை வாடகை கார் சேவை இந்த சேவைகள் அனைத்தும் வருவாய் மேலாண்மை தலைப்பை பற்றி பேசும்பொழுது நாம் குறிப்பிட்ட அம்சங்களை பூர்த்தி செய்வதாக அமைந்துள்ளன இதனடிப்படையில் வெவ்வேறு வகையான சேவை கட்டணத்தை வெவ்வேறு வகையான வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு வகையான தேவைகளின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் வழங்க முடியும் இதற்காக நாம் ஒரு விமான சேவையை எடுத்துக்கொண்டால்குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படும் விமான சேவையை மட்டுமே எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக பாம்பே முதல் கோவா வரை அல்லது டெல்லி முதல் கோவா வரை அல்லது டெல்லி முதல் திருவனந்தபுரம் வரை குறிப்பிட்ட விமான தடங்களில் பிரயாணம் செய்யும் பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களை பார்க்க முடியும் இதில் சிலர் வியாபாரம் காரணமாக பயணத்தை மேற்கொள்ளலாம் வேறு சிலர் மாநாடுகளில் பங்கேற்கவும் வேறு சிலர் உல்லாச சுற்றுலா செல்வதற்காகவும் இந்த வழித்தடங்களில் பயணம் மேற்கொள்ளலாம் எனவே இந்த வகையான வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு விதமான தேவைகள் இருப்பதன் காரணமாக சேவை கட்டணத்தை பற்றி இவர்கள் வெவ்வேறு கண்ணோட்டத்தை கொண்டிருப்பார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் இதுபோன்ற விமான பயணங்கள் மேற்கொள்வதற்கும் விடுதிகளில் தங்குவதற்கும் ஏற்படும் செலவு பற்றி வெவ்வேறு நிதி நிலைகளில் கணக்கிட்டு அமைத்திருப்பார்கள் இந்த சேவைகளை மேற்கொள்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஏறக்குறைய சேவை விற்பனையை பொறுத்து மாற்றம் அடையாத செலவு செய்யப்படுகிறது மேலும் விடுதிகள் மற்றும் விமானங்களில் ஏறக்குறைய ஒரே அளவிலான அறைகளோ அல்லது இருக்கைகளை அமைந்திருக்கின்றன மேலும் நாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் தான் இந்த சேவைகளை எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட விமானத்தை ஒரு குறிப்பிட்ட நாளிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தங்கும் விடுதியை அல்லது ஒரு குறிப்பிட்ட உல்லாச கப்பலை அல்லது வாடகை கார் சேவைகளை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம் எனவே நமது சேவைகள் அனைத்தும் காலத்தால் தீர்ந்து போகக்கூடிய தன்மை உடையவை எவ்வாறெனில் ஒரு விமானம் புறப்பட தயாராகி விட்ட சூழ்நிலையில் அதில் சில இருக்கைகள் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது அதனை குறைந்த விலைக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி விடுவர் அல்லது இருக்கைக்கான உரியகட்டணத்தை செலுத்தாத வாடிக்கையாளராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கி விடுவர் எனவே இந்த வகையில் இருக்கைகள் காலியாக கொண்டு விமான சேவையை மேற்கொள்ளும் பொழுது நாம் நமது வாய்ப்புகளை இழந்துவிடுகிறோம் ஏனெனில் இந்த சேவைகளுக்கான கட்டணத்தை நம்மால் மறுமுறை பெற முடியாது அல்லது நீட்டித்து கொள்ளவும் முடியாது எனவே இந்த சேவைகள் அனைத்தும் காலத்தால் தீர்ந்து போக கூடிய அம்சங்கள் கொண்டவை குறிப்பாக விமான சேவை தங்கும் விடுதிகள் வழங்கும் சேவைகளில் இவ்வாறு காலத்தால் தீர்ந்து போகக்கூடிய அம்சங்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடியும் இவை அடிப்படையில் நீங்கள் இங்கு உள்ள போர்ட்டில் காண்பதுபோல வேறு வகையிலான சாத்தியக்கூறுகள் உள்ளன இங்கு X அச்சில் பிக்ஸட் பிரைஸ் மற்றும் வேரியபில் பிரைஸ் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன மற்றும் சேவைகளுக்கான காலஅளவு Y அச்சில் கொடுக்கப்பட்டுள்ளது இவைகளை நாம் கணிக்கக் கூடிய கால அளவு மற்றும் கணிக்க முடியாத கால அளவு என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக ஒரு உணவக சேவையில் அங்கு வாடிக்கையாளர் எவ்வளவு நேரத்தில் சாப்பிட்டு முடிப்பார் அல்லது அவருடன் வந்த குழு என்ன உணவுகளை வாங்குவார்கள் எவ்வளவு நேர இடைவெளியில் உணவுகளை தயாரிக்க சொல்லுவார்கள் எவ்வளவு நேரத்தை உணவகத்தில் செலவிடுவார்கள் போன்றவைகளை நம்மால் கணிக்க முடியாது இதேபோல திரைப்பட சேவையில் சேவை நேரத்தை நம்மால் கணிக்க முடியும் இதன் காரணமாக சேவை கட்டணத்தை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் இங்குள்ள இந்த பகுதிகளில் நமது ஆர்வத்தை தூண்டக்கூடிய பகுதி இதுவாகும் அதாவது இந்த பகுதியில் வேரியபில் பிரைஸ் என்பது வாடிக்கையாளரின் தேவையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார்போல் சேவைக் கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது இங்கு வாடிக்கையாளரின் தேவையை நம்மால் கணிக்க முடியாவிட்டால் வேரியபில் பிரைஸ் கணக்குகளில் நமக்கு வேறு சில பிரச்சினைகள் ஏற்படும் இதன் காரணமாக வருவாய் மேலாண்மை தலைப்பில் நாம் இந்த பகுதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு பார்க்க இருக்கிறோம் வருவாய் மேலாண்மை செய்வதன் குறிக்கோள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழங்கப்படும் சேவையின் வருவாயை அதிகரிப்பது என்பதுதான் அதற்காக வெவ்வேறு வகையான வாடிக்கையாளரின் தேவைகள்பல்வேறு வகையான வாடிக்கையாளர்கள் மற்றும் வெவ்வேறு சேவை அம்சங்களுக்காக வசூலிக்கப்படும் சேவை கட்டணம் குறித்த அவர்களின் கண்ணோட்டம் இவைகளை பொருந்துமாறு அமைத்துக்கொள்ள வேண்டும் இதற்காக நாம் பல்வேறு தகவல்களைத் திரட்டி அவற்றை வருவாய் மேலாண்மையில் மிகச்சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் அதற்காக நம்முடைய சேவையின் தேவை குறித்து ஒவ்வொரு நாள் கணக்கிலும் அல்லது ஒவ்வொரு மணி நேர கணக்கிலோ அல்லது ஒவ்வொரு வாரம் கணக்கிலோ தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும் இவைகளில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய தகவல்கள் எந்த வகை வாடிக்கையாளர்கள் எந்த வகையான தேவைகளுடன் எந்த கால சூழ்நிலையில் வருகின்றனர் போன்றவற்றை நாம் கவனித்து அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவை பற்றி அதற்கான எடுத்துக்காட்டுகளுடன் நான் விவாதிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் ஆனால் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்மிடம் இருக்கக்கூடிய சேவை திறனைக் கொண்டு சேவையை நாம் பல்வேறு வகை பகுதிகளாகப் சேவையை பிரித்து உருவாக்குகிறோம் இங்கு நீங்கள் காண்பது போல இதனை பக்கெட் 1 என்றும் பக்கெட் 2 மற்றும் பக்கெட் 3 என்பதாக எடுத்துக் கொள்ளலாம் எனவே இந்த பகுதிகளில் அடிப்படையில் ஒரே சேவைக்கு நாம் வெவ்வேறு வகையான சேவை கட்டணத்தை வசூலிக்கிறோம் மேலும் இந்த பகுதிகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுமெனில் எப்பொழுது வேண்டுமானாலும் மற்ற பகுதியுடன் சேர்க்கும் வகையிலோ மற்ற பகுதிகள் இதில் இருந்து சிறிய பகுதியை பிரித்து எடுத்துக் கொள்ளும் வகையிலோ அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வகையான செயல்பாடுகளை தங்கும் விடுதிகள் மற்றும் விமான சேவைகளில் செய்யப்படுவதை பார்க்க முடியும் நம்முடைய சேவை திறனிலும் சில புதுமைகளை நாம் கொண்டுவர வேண்டும் உதாரணமாக விமான சேவையில் பிசினஸ் கிளாஸ் இருக்கைகளை எக்கானமி கிளாசில் இருக்கைகளாக மாற்றியமைப்பது அல்லது எக்கானமி கிளாஸ் இருக்கைகளை பிசினஸ் கிளாஸ் இருக்கைகள் ஆக தேவையின் அடிப்படையில் மாற்றிக் கொள்ளும் செயல்பாட்டைச் சொல்லலாம் இந்த இருக்கைகள் அனைத்தும் மடித்து வைக்கக் கூடிய அமைப்பில் இருப்பதனால்இவ்வாறு நாம் செய்து கொள்ள முடியும் மேலும் இவைகளில் கூடுதல் வசதிகளையும் மேற்கொள்ள முடியும் அதன் மூலமாக நாம் எக்கானமி மற்றும் பிசினஸ் கிளாஸ் இவைகளுக்கு இடையில் புதிய பிரிவாக பிரீமியர் எக்கானமி என்ற ஒன்றை உருவாக்க முடியும் இந்த பிரிவில் இருக்கைகள் எக்கானமி வகுப்பும் போன்றும் வழங்கப்படும் விமான சேவைகள் பிசினஸ் கிளாஸ் சேவைகளுக்கு ஈடாக அமைவதைப் போன்று பார்த்துக்கொள்ள முடியும் இது போன்ற வெவ்வேறு வகையான சேவை சாத்தியக்கூறுகளை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் இந்த வகையில் வெவ்வேறு வகையான பிரிவினரை இந்த வரைபடத்தில் வரைந்து உள்ளதை வைத்து உங்களால் எளிதாக புரிந்துகொள்ள முடியும் அதாவது இதில் நமது சேவையின் தேவை எந்த அளவிற்கு வாடிக்கையாளர் மத்தியில் உள்ளதோ அதைப் பொருத்து நமது சேவை கட்டணத்தை நிர்ணயித்துக் கொள்கிறோம் மேலும் வாடிக்கையாளர் தேவைகள் என்பது வெவ்வேறு வகையில் அமைந்துள்ளன இங்கு நீங்கள் பார்க்கும் வாடிக்கையாளர் தேவைப்பாடு என்பது எலாஸ்டிக் தன்மையுடன் அமைந்துள்ளது அதாவது உங்களின் சேவை கட்டணத்தை சிறிது குறைத்தால் உங்கள் சேவைகளின் தேவை வாடிக்கையாளர் மத்தியில் அதிகரிக்கிறது இதன் மூலம் விலை குறைப்பின் மூலம் அதிக சேவை விற்பனையை நீங்கள் பெற முடியும் மேலும் இந்த வாடிக்கையாளர் மத்தியில் சேவைகளின் தேவை என்பது மற்றொரு வகையிலும் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் பார்ப்பது போல சேவைக் கட்டணத்தில் மாற்றங்கள் மேற்கொண்டாலும் உங்களின் சேவையின் தேவை வாடிக்கையாளர் மத்தியில் அதிகரிக்கவில்லை எனவே இதனை Di என்று குறிப்பிடுகிறோம் மேலும் இந்த வகை தன்மையை இன் எலாஸ்டிக் என்று வழங்குகிறோம் இந்த அமைப்பில் சேவைகள் கட்டணத்தை அதிகப்படியாக குறைத்தாலும் வாடிக்கையாளர் மத்தியில் சேவைகளில் தேவை அதிகரிப்பதில்லை மேலும் எலாஸ்டிக் அமைப்புடைய D என்ற இந்த அமைப்பின் சேவை கட்டணத்தை சிறிது குறைத்தாலும் சேவைகளின் தேவை வாடிக்கையாளர் மத்தியில் அதிகரிக்கிறது குறிப்பாக இந்த வகையில் கணிக்கக் கூடிய குறிப்பிட்ட கால அளவு கொண்ட வெவ்வேறு சேவை கட்டணங்கள் கொண்ட சேவைகள் இடம்பெறுகின்றன அதாவது பாம்பே முதல் கோவா வரையிலான விமான சேவை இவை போன்றவைகளில் வாடிக்கையாளர் தேவை பல்வேறு வகையில் அமைந்திருப்பதனால் அதற்கு ஏற்றார் போல நாம் சேவை கட்டணத்தை பிரித்து அமைக்கிறோம் எனவே நம்மால் ஒரே சேவையை வெவ்வேறு சேவை கட்டணத்தில் அமைத்துக்கொள்ள முடியும் என்பது தெளிவாகிறது இந்த வகையில் பிரித்து வைத்தல் என்பது நாம் வழங்கும் சேவையைப் பொருத்து அமைகிறது நீங்கள் இங்கு காணும் அட்டவணையின்படி ஒரு விமான சேவையில் உள்ள வெவ்வேறு பிரிவுகளான பிசினஸ் கிளாஸ் எக்கானமி கிளாஸ் என்பது போலவோ அல்லது தங்கும் விடுதிகளில் நிர்வாகிகள் தங்கும் தரத்திலான அறை மேம்பட்ட தரத்துடன் உள்ள தங்கும் அறை அல்லது வழக்கமான அம்சங்கள் உடனான சாதாரண தங்கும் அறை என்பது போலவோ அல்லது ஒரு திரையரங்கில் இருக்கை அமைந்துள்ள இடம் பொருத்து சேவைக்கட்டணம் என்று பிரிவு ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த வகை இருக்கைகள் பிளாட்டினம் இருக்கைகள் என்றும் இவை திரையரங்கில் இறுதியாக ஆடம்பர இருக்கை அமைப்புகளாக இருக்கும் இதே போல கோல்ட் சில்வர் போன்ற பிரிவு இருக்கைகளையும் நாம் அமைத்துக் கொள்ளலாம் மேலும் இந்த வகை சேவைகளை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வகையில் சேவை கட்டண அடிப்படையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவது என்பது குறித்து சேவை பெறும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பெரிதும் கவலை கொள்வதில்லை ஏனெனில் விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் வகுப்பில் பயணிக்கும் ஒருவருக்கு அதிகப்படியான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன இது எதற்காக என்றால் அவர் நம்மைப் போல் இரண்டு மடங்கு சேவைக் கட்டணம் அதிகம் செலுத்துகிறார் என்பதனால் சேவைகளில் மேல் நமக்கு வெறுப்பு ஏற்படாது அதேபோல பிளாட்டினம் பிரிவு இருக்கைகள் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்ற எண்ணமும் எழாது ஏனெனில் அங்கு இருப்பவர்கள் அதற்காக அதிக சேவை கட்டணத்தை கொடுத்துள்ளனர் என்பது நமக்கு தெரியும் இந்த வகையில் சில குறிப்பிட்ட துணை சேவை வசதிகளை அமைத்துக்கொண்டு சேவை கட்டண அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்துவது சரியான முடிவாகும் குறிப்பாக விமான சேவையில் காலை உணவாக வழங்கப்படும் பிரட் வகை உணவுகளுக்கான செலவுகளையும் சேர்த்து பயண கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மேலும் வீட்டில் இருந்து விமான நிலையத்திற்கான பயண வசதி செய்து கொடுப்பதையும் இந்த வகையில் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட விமான சேவையை பயன்படுத்தி நீங்கள் சேரவேண்டிய இடத்தை வந்தடைந்த உடன் ஒரு உயர்தர காரில் நீங்கள் சென்றடைய வேண்டிய நகரத்திற்கு உங்களை சென்று சேர்ப்பர் முன்பு விமான பயணத்திற்காக வாடிக்கையாளரின் வீட்டில் இருந்து விமான நிலையம் வரை பயண வசதி செய்து தரப்பட்டது இந்த வகை சேவையை இப்பொழுது நீங்கள் அதிகம் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் விமானம் மூலம் சென்றடைந்த இடத்திலிருந்து நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கான பயண வசதி பிசினஸ் கிளாஸ் வாடிக்கையாளர்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது மேலும் விமானம் தரை இறங்கியவுடன் சிறிது நேரம் ஓய்வு எடுப்பதற்கும் பின்பு குளியல் மேற்கொண்டு தயாராகி நேராக நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு புத்துணர்வுடன் செல்வதற்கும் வசதிகள் செய்து தரப்படுகின்றன இந்த வகையில் வெவ்வேறு வகையான சேவை வசதிகளின் அடிப்படையில் நாம் சேவையைப் உருவாக்கிக் கொள்கிறோம் அதாவது முதன்மையான சேவைகளுடன் பல துணை சேவைகளை இணைத்து வழங்குகிறோம் இங்கு முதன்மையான சேவை என்பது லண்டன் முதல் டெல்லி வரையிலான விமான பயணம் அல்லது டெல்லி முதல் லண்டன் வரையிலான விமான பயணம் இந்த வகை விமான சேவையில் பிரிவு ஏற்படுத்துதல் என்பது வாடிக்கையாளர் பயணிக்கும் வகுப்புகள் அடிப்படையிலும் மேற்கொள்ளலாம் அல்லது மற்ற பல துணை சேவை வசதிகளையும் அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் மற்ற பிரிவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக அடிக்கடி பயணிக்கும் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு சேவை வசதிகளாக காத்திருப்பு பட்டியலில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம் அல்லது அதிக பயண சாமான்களை எடுத்துக் செல்வதற்கு அனுமதிக்கலாம் பொதுவாக விமான சேவை வழங்கும் நிறுவனங்கள் பிசினஸ் கிளாஸ் வாடிக்கையாளர்களுக்கு 30 கிலோ வரை பயண சாமான்களை எடுத்துச் செல்வதற்கு அனுமதிப்பர் மேலும் இவர்கள் 10 முதல் 12 கிலோ எடையை கைகளில் எடுத்துக் கொண்டு செல்லலாம் ஆனால் எக்கானமி வகுப்பில் பயணிக்கும் ஒரு வாடிக்கையாளர் 15 கிலோ பயண சாமான்களையும் 7 கிலோ அளவிலான சாமான்களை கைகளில் எடுத்துக் கொண்டு செல்லலாம் மேலும் சில விமான சேவைகள் இலவசமாக பயண சாமான் எடுத்துச் செல்வதை அனுமதிக்கின்றன எனவே இந்த வகையில் உங்களது சேவைகளில் பிரிவுகளை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் வாடிக்கையாளர்களில் பிரிவை ஏற்படுத்துவது என்பது அவர்கள் மேற்கொள்ளும் பரிவர்த்தனை அடிப்படையிலும் அமைந்திருக்கலாம் உதாரணமாக அவர்கள் முன்பதிவு செய்யும் நேரம் ஒரு வேளை வாடிக்கையாளர் நாளைய பயணத்திற்காக இன்று முன்பதிவு செய்கிறார் என்றால் அவர் அதிகப்படியான விமான கட்டணத்தைச் செலுத்த வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் அதே சமயம் விமானம் கிளம்பும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக முன்பதிவு கோரினார் என்றால் விமான கட்டணம் மிகக்குறைவாக கிடைக்கும் ஏனெனில் பயண முன்பதிவு முடிந்து மீதமுள்ள இருக்கைகளை நிரப்புவதற்காக குறைந்த பயணக் கட்டணத்தில் சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த வகையில் விமான பயண கட்டணம் பயண நாளிலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்பு தொடங்கி மிக அதிகப்படியான கட்டணமாக இருக்கும் அதேபோல பயண தேதிக்கு மூன்று அல்லது நான்கு வாரங்களுக்கு முன்பாக நாம் முன்பதிவு மேற்கொள்ளும் பொழுது மிகக் குறைந்த பயண கட்டணத்தை பெற முடியும் அதேபோல விமானம் கிளம்பும் சில நிமிடங்களுக்கு முன்பாக நாம் பயண முன்பதிவை மேற்கொள்ளும் பொழுது மிக குறைந்த விலையில் நாம் பயணக்கட்டணம் பெறமுடியும் இந்த வகையில் நமது சேவைகளை பிரிப்பதை நேர அடிப்படையில் சேவையை பிரித்தல் என்று வழங்குகிறோம் இந்த வகை பிரிவுகளை ஏற்படுத்துவது என்பது முன்பதிவு செய்யும் இடத்தை பொறுத்தும் அமைத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு வாடிக்கையாளர் டெல்லியிலிருந்து லண்டனுக்கான பயணத்தை மேற்கொண்டு பின்னர் லண்டனில் இருந்து டெல்லி திரும்புவதற்கான முன்பதிவை இந்தியாவிலேயே மேற்கொள்கிறார் என்றால் அவர் லண்டனில் இருந்து டெல்லி வந்து பின் டெல்லியிலிருந்து லண்டன் செல்வதற்காக முன்பதிவை லண்டனில் மேற்கொள்ளும் ஒரு வாடிக்கையாளரை விட குறைவான பயண கட்டணத்தை தான் செலுத்தி இருப்பார் இங்கு சேவைப் பிரிவு ஒன்றாகவே இருந்தாலும் அவைகளுக்கான சேவை கட்டணம் இடத்தை பொறுத்து அதாவது அவர் லண்டனில் முன் பதிவினை மேற்கொள்கிறார் என்பதன் காரணமாக வித்தியாசமாக அமைந்துள்ளது மேலும் அவ்வாறு அதிகமாக இருப்பதற்கு பயண நாள் புதன்கிழமையாக இருப்பதுவும் காரணமாகிறது ஏனெனில் சனிக்கிழமை பயணிக்கும் ஒரு வாடிக்கையாளர் செலுத்தும் தொகையை விட பயண கட்டணம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது காரணம் வார இறுதி நாட்களில் விமான சேவைக்கான தேவை வாடிக்கையாளர் மத்தியில் குறைவாக இருப்பதனால் இவ்வாறு அமைந்துள்ளது ஆனால் இது குறிப்பிட்ட விமான வழித்தடத்தில் மட்டுமே பொருந்தும் எல்லா வழித்தடங்களும் பொருந்தாது உதாரணமாக டெல்லி முதல் கோவா வரையிலான விமான சேவை வார இறுதி நாட்களில் அதிக வாடிக்கையாளர்களால் விரும்பப்படுகிறது இன்றைய விரிவுரையில் தொடக்கத்தில் நான் சொன்னதைப் போலவே வருவாய் மேலாண்மை பொருத்தவரை அதிகப்படியான தகவல் சேகரித்தல் என்பதுவும் அந்த தகவல்களை சரியாக புரிந்து கொள்வதற்காக எண்ணியல் அடிப்படையிலான கணித மாதிரிகளைப் பயன்படுத்துதலும் அவசியமாகிறது சில சமயங்களில் மாறுபடும் பயணதேதிகளை கொண்ட பயணச்சீட்டுகளை வாங்குவதற்கு நீங்கள் அதிககட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படி அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கான பயண கட்டணம் குறைவாக இருக்கும் இந்த வகை பயணச்சீட்டுகளில் பயண தேதியை மாற்ற விரும்பினால் அதற்கான அபராதத் தொகையைச் செலுத்தி பயண தேதியை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறு வெவ்வேறு வகையான சேவை கட்டண அடிப்படையில் பிரிவுகளை நாம் உருவாக்கிக் கொண்டே வருகிறோம் இதேபோல சேவைகளில் பிரிவை ஏற்படுத்துதலில் மற்றொரு வகையாக சேவைகளின் பயன்பாடு அம்சத்தை பொருத்தும் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அமைந்துள்ள சேவைகளுக்கு இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன உதாரணமாக ஹாப்பி ஹார்ஸ் என்று அழைக்கப்படும் மாலை நேரமான மாலை 4 மணி முதல் 6 மணி வரை அல்லது 3 மணி முதல் 6 மணி இந்த கால இடைவெளியில் 2 பானங்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் என்பது போலவோ அல்லது குறிப்பிட்ட வகை தின்பண்டம் குறைந்த விலையிலோ வழங்கப்படுகின்றனஇதனாலேயே இதனை ஹாப்பி ஹார்ஸ் என்று குறிப்பிடுகின்றனர் இவை மதுக்கூடங்கள் மற்றும் உணவகங்களில் வழங்கப்படும் பானங்களில் மிகப் பிரபலமாக உள்ளன இங்கிருந்துதான் இந்த ஹாப்பி ஹார்ஸ் என்ற கோட்பாடு உருவாகி உள்ளது இந்த வகை குறைந்த கட்டணத்தில் ஒரு சேவையை பெறும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உதாரணமாக விமான சேவை வழங்கும் நிறுவனங்கள் அங்குள்ள சுற்றுலா நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு வகை தள்ளுபடிகளை வழங்குகின்றனர் அதன்படி நீங்கள் வியாழக்கிழமை உங்கள் பயணத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை திரும்ப பயணிக்காமல் இருக்க வேண்டும் உங்கள் மறு பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை மேற்கொள்ளலாம் இந்த வகையில் நீங்கள் ஹாங்காங் மாகாணத்தில் உங்களது வார இறுதி நாட்களை செலவிட்டால் உங்களுக்கான பயண கட்டணம் என்பது குறைவாக அமைக்கப்படுகிறது ஏனெனில் இங்குள்ள விமான நிறுவனம் மாகாணத்தின் சுற்றுலா மையத்துடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள புரிந்துணர்வின் அடிப்படையில் இவ்வாறு பல்வேறு நாடுகளிலும் தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன அல்லது விமான சேவை கட்டணம் நீங்கள் செல்லுமிடத்தில் 7 நாட்கள் தங்கி பின் திரும்பினால் குறைவாக வழங்கப்படுகிறது இது ஏனெனில் நீங்கள் செல்லும் இடத்தில் ஏழு நாட்கள் தங்கும் பொழுது அந்த பகுதியின் பொருளாதாரம் மேம்படுகிறது நீங்கள் அங்கு உள்ள தங்கும் விடுதிகளில் ஓய்வு எடுக்கிறார்கள் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கிறீர்கள்இவை காரணமாக குறைந்த விலையில் பயணக் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது உதாரணமாக நீங்கள் பாரீஸ் நகரத்திற்கு சென்று ஒரு வாரம் தங்கி திரும்பினால் அதற்கான பயண கட்டணம் என்பது நீங்கள் இன்று சென்று இரண்டு நாட்களுக்குள் திரும்பும் பயண கட்டணத்தை விட மிகக் குறைவாக இருக்கும் மேலும் இந்த வகை பயணக்கட்டணம் என்பது நீங்கள் கிளம்பும் இடத்தைப் பொருத்தும் அமைகிறது உதாரணமாக பாங்காக் நகரில் இருந்து லண்டன் கிளம்பும் ஒரு விமானத்தின் பயண கட்டணம் டெல்லியில் இருந்து லண்டன் செல்லும் விமானத்தின் பயண கட்டணத்தை விட குறைவாக இருக்கும் இங்கு விமான சேவைக்கான தேவை வாடிக்கையாளரிடம் அதிகமாக உள்ளதன் காரணமாக பயண கட்டணம் குறைவாக இருக்கிறது எனவே இறுதியாக வாடிக்கையாளர் மத்தியில் சேவைகளுக்கான தேவைப்பாடு அடிப்படையில் சேவை மற்றும் துணைச்சேவை வசதிகள் மற்றும் நேரம் சார்ந்த சேவை வசதிகள் காரணமாக சேவைகளில் வெவ்வேறு வகையான கட்டண அடிப்படையில் சேவைப் பிரிவுகள் உருவாகியுள்ளன இதில் இறுதியானது வாடிக்கையாளரின் சேவை குறித்த கண்ணோட்டம் என்பதாகும் வாடிக்கையாக பயணம் செய்யும் நபர்களுக்கு சேவை கட்டணத்தில் அனுகூலங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கலாம் அல்லது ஒரு குழுவாக பயணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கலாம் உதாரணமாக ஒரே சமயத்தில் நீங்கள் 35 நபர்களுடன் பயணிக்கிறார்கள் என்றால் அந்த சுற்றுலா குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சேவைக் கட்டணத்தை சற்று மாற்றி அமைப்பதுடன் தங்கும் விடுதிகளிலும் சில சலுகைகளை பெறலாம் உதாரணமாக கிரிக்கெட் அணி குழு அவர்கள் தங்கும் விடுதியில் சில கூடுதல் வசதிகளை கேட்டுப் பெற முடியும் அதாவது துணிகள் சலவை மற்றும் இலவச காலை உணவு இதுபோன்ற வசதிகளை பேசி பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் இந்த வகை வசதிகளை தங்கும் விடுதிகள் வாடிக்கையாளரின் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் இந்த வகையான குறிப்பிட்ட வசதிகளை நீங்கள் சேவைகளுக்கான தேவைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் கேட்டு தங்கும் விடுதியை அணுகினால் அவர்கள் அந்த வசதிகளை செய்து கொடுக்க மாட்டார்கள் எனவே இங்கு வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்புகள் நேர அடிப்படையில் அமைந்த சாத்தியக்கூறுகள் கொண்டு ஏற்படுத்திக் கொடுக்கப்படுகின்றன எனவே இந்த வகையில் நமது சேவைகளை பிரித்து அமைக்கும் பொழுது வரைபடம் இவ்வாறு கிடைக்கும் இங்கு நீங்கள் பார்ப்பது முதல் வகுப்பிற்கான பயண இருக்கைகளின் தேவை இவைகளுக்கான தேவை வரைபடத்தில் இன் எலாஸ்டிக் அமைப்பில் உள்ளன இந்தக் குறிப்பிட்ட முதல்வகை இருக்கைகளுக்கு சேவை கட்டணத்தை குறைப்பதன் காரணமாக முதல் வகுப்பின் தேவை அதிகரிப்பதில்லை இதனால் விமானத்தில் இருக்கக்கூடிய மொத்த இருக்கைகளில் முதல் வகுப்பிற்கான இருக்கைகள் இந்த அளவு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது இதேபோல மற்றொரு வகை பிரிவும் விமான இருக்கை முன் பதிவில் அமைந்துள்ளது இது ஃபுல் பேர் எக்கானமி என்ற பிரிவு இந்த வகுப்பில் பயணிப்பவர்களும் வியாபார நிமித்தமாக பயணம் செய்பவர்கள் தான் ஆனால் இவர்கள் அனைவரும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவோர்களாக இருக்கிறார்கள் இந்தப் பிரிவிலும் சேவை கட்டணத்தை குறைப்பதனால் வாடிக்கையாளர் தேவை அதிகரிப்பதில்லை ஆனால் முதல் வகுப்பில் உள்ளது போல இல்லாமல் இவர்கள் சேவை கட்டணத்தை சிறிது கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இதன் பிறகு மற்றொரு வகையாக ஒரு வாரத்திற்கு முந்தைய பயண முன்பதிவு இதில் சென்றடையும் இடத்தில் சனிக்கிழமை இரவு தங்குதல் போன்ற பிரிவும் மூன்று வாரத்திற்கு முந்தைய முன்பதிவு இவைகளில் பயண கட்டணம் மிக குறைவாக இருப்பதை பார்க்க முடியும் எனவே இந்தப் பகுதியின் அளவு சேவையின் தேவைக்கு ஏற்றார் போல் அதிகரிக்கும் இந்தப் பகுதி மூன்று வாரத்திற்கு முந்தைய முன்பதிவு இதில் சென்றடையும் இடத்தில் சனிக்கிழமை இரவு தங்குதல் என்ற பிரிவை குறிக்கிறது மேலும் இதற்கு அடுத்துள்ள இந்தப்பகுதி ஒரு குறிப்பிட்ட தள்ளுபடி காலம் பற்றி குறிக்கிறது இதன் பிறகு உள்ள இந்தப் பகுதிகள் பயண தேதியில் கடைசி நிமிஷத்தில் மேற்கொள்ளப்படும் இப்பதிவை குறிக்கின்றன இந்த சூழ்நிலையில் பயணம் இருக்கையின் விலை மிகக் குறைந்த விலையில் கிடைக்கும் ஏனெனில் விமானத்தில் இருக்கக்கூடிய மொத்த இருக்கைகள் அளவு மாறாது இதன் காரணமாக காலியாக இருக்கக்கூடிய அனைத்து இருக்கைகளையும் குறைந்த விலை பயணத்திற்கு வழங்கப்பட்டுவிடும் இதன் காரணமாக பல்வேறு வாடிக்கையாளர்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு சென்று கடைசி நிமிடத்தில் தாங்கள் விரும்பிய குறைந்த பயண கட்டணத்தில் ஏதாவது ஒரு நாளில் பயணிப்பர் இதில் தெளிவாக நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டியது ஒரு குறிப்பிட்ட நாளில் வியாபார அழைப்பிற்காக பாம்பே செல்லவேண்டிய ஒரு வாடிக்கையாளர் இந்த வரைபடத்தில் உள்ளது போல அதிகப்படியான பயண கட்டணத்தில் பயணித்தாக வேண்டும் அதே போல காத்திருந்து மூன்று முறை விமான நிலையத்திற்கு தொடர்ந்து சென்று எந்த நாளில் நாம் கோவா பயணிக்கிறோம் என்ற கவலை இல்லாத ஒரு வாடிக்கையாளரால் குறைந்த பயணக் கட்டணத்தில் பயணிக்க முடிகிறது விமான சேவை நிறுவனங்களும் தங்களின் விமான சேவையின் தேவை பற்றி ஆராய்கின்றனர் இதன் காரணமாக இவர்களும் சேவைகளுக்கான பருவநிலையை ஆராய்ந்து இந்த விற்பனை மேற்கொள்கின்றனர் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு வார காலங்களுக்கு பாம்பே டெல்லி இடையேயான விமான சேவை பயண கட்டணம் மிகவும் குறைவாக அமைக்கப்படும் இந்த காலங்களில் 40 முதல் 50 சதவீத தள்ளுபடி பயணக்கட்டணத்தில் வழங்கப்படுவதால் பொதுவாக விமானத்தில் பயணம் மேற்கொள்ள பயணிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இருக்கைகளுக்கு முன்பதிவு செய்து தங்களுடைய நண்பர்கள் வீட்டிற்கு செல்வது போன்றவை நிகழ்கின்றன எனவே இந்த வரைபடம் என்பது நாம் இதுவரை என்ன விவாதித்துக் கொண்டிருக்கிறோமோ அவற்றை நமக்கு காண்பிக்கிறது மேலும் வெவ்வேறு வகையான சேவைக் கட்டணங்களாக பிரித்து கொள்ளுதல் என்பதை மேற்கொள்வதற்கு நமக்கு போதுமான தகவல்கள் தேவை அதன் மூலமாக நம்முடைய சேவையின் தேவை வாடிக்கையாளர் மத்தியில் இங்குள்ள இந்த அமைப்பு போல் உள்ளதா அல்லது மேற்புறம் அமைந்துள்ள இந்த அமைப்பு போல் உள்ளதா என்பதை கிடைக்கும் தகவல்கள் மூலம் தெரிந்துகொண்டு முடிவு செய்ய வேண்டும் மேலும் உங்கள் சேவைகளில் எந்தெந்த வசதிகளுடன் தேவை எந்தெந்த அளவில் தேவைப்படுகின்றன அதற்காக எந்த சேவை கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் கொடுக்க முன்வருகின்றனர் எந்த வகையான வாடிக்கையாளர்கள் நமது சேவை பெற வருகின்றனர் அவர்களின் மற்ற தேவை என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் வகுப்பில் பயணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு காலை உணவு வழங்க வேண்டும் என்பது கட்டாயம் செய்யப்படவேண்டிய வசதியாகும் அதேபோல உணவகங்களில் இனிப்பு வழங்குதலை சொல்லலாம் ஆனால் இவை குறைந்த செலவில் பயணிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதில்லை இந்த வகைகளில் உங்களது சேவை வழங்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் குறைந்த விலையில் சேவை பெறும் வாடிக்கையாளர்களுக்கும் உணவுகளை நாம் வழங்கலாம் இவை அனைத்துமே எந்தவகையான சேவையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உங்கள் சேவை குறித்து வாடிக்கையாளரின் தேவை எந்த அளவிற்கு இருக்கிறது எந்த வகை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள் அவர்கள் சேவை பெறுவதற்கு எவ்வளவு சேவைக் கட்டணத்தை வழங்க முன்வருகின்றனர் போன்ற பல்வேறு வகையான அம்சங்களை நாம் தகவல்களாக எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இந்த வரைபடத்தை உருவாக்கி அதன் பின் சேவை கட்டணங்களின் அடிப்படையில் வெவ்வேறு வகையான சேவைபிரிவுகளை நாம் உருவாக்கலாம் எனவே சேவைகளுக்கான விலை நிர்ணயித்தல் என்பது அடிப்படையில் இங்கு நீங்கள் பார்க்கும் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் மூலம் அமைந்துவிடுகிறது இங்கு உள்ள இந்த ஏழு கேள்விகளான எவ்வளவு சேவை கட்டணத்தை யாரிடம் எப்பொழுது வசூலிப்பது நமது சேவையின் விலை நிர்ணயம் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது யார் நமது சேவை கட்டணத்தை வசூலிக்க போகிறார்கள் நமது சேவை கட்டணத்தை பெறுவதற்கான பரிவர்த்தனை முறை என்ன பணப்பரிவர்த்தனை மட்டுமே அனுமதிக்கப் போகிறோமா அல்லது கிரெடிட் கார்டு சேவை போன்றவற்றை அனுமதிக்கப் போகிறோமா அல்லது கடன்பற்று பெற்றுக்கொண்டு அனுமதிக்கப் போகிறோமா அவை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடன் பற்று கொடுக்கப் போகிறோமா இதை போன்றவற்றை முடிவு செய்வது மேலும் இந்த வகை சேவைக்கட்டணம் எப்பொழுது செலுத்தப்பட வேண்டும் போன்ற இந்த கேள்விகள் மிக முக்கியமானது அல்ல ஆனால் மிகவும் முக்கியமான கேள்விகள் என்னவென்றால் எவ்வளவு சேவை கட்டணத்தை நிர்ணயிக்க போகிறீர்கள் எப்பொழுது மற்றும் யாருக்கு இந்த விலையை நீங்கள் தீர்மானிக்கிறார்கள் மேலும் தீர்மானித்த இந்த சேவைக் கட்டணத்தை எவ்வாறு தெரியபடுத்துவீர்கள் என்பவை தான் மிக முக்கியமான கேள்விகளாகும் ஏனெனில் வருவாய் மேலாண்மை நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த வகையில் சூழ்நிலையை பொருத்து மாற்றமடையும் சேவைக் கட்டணங்கள் குறித்த தெளிவான நிலை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த செயல்பாடுகளை எவ்வாறு மற்றும் எதற்காக மேற்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிப்பதன் மூலமாக உங்களது செயல்முறைகளில் ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் உங்களது சேவைகளை பெறும் வகையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளவேண்டும் இதன் மூலமாக சேவைகளுக்கான தேவை அதிகம் இருக்கும் பொழுது அவர்களிடம் அதிக கட்டணத்தை நீங்கள் வசூலிக்கிறார்கள் என்று வாடிக்கையாளர் நினைக்க மாட்டார்கள் இது பற்றிய தகவல்களுக்காக நமது புத்தகத்தில் ஆறாவது பகுதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இது சம்பந்தமாக சிறப்பான ஒரு கட்டுரை ஸ்டார்டிஜிக் லீவர்ஸ் என்ற தலைப்பிலான அந்தக் கட்டுரை பக்க எண் 196 ல் அமைந்துள்ளது நீங்கள் இந்த தலைப்பை பற்றி மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால் நமது புத்தகத்தில் 196 வது பக்கத்தில் நாம் விவாதித்ததுடன் இந்த கட்டுரையையும் படித்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நமது சர்வீஸ் மார்க்கெட்டிங் என்ற தலைப்பு கொண்ட புத்தகத்தில் ஏழாவது பதிப்பில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய பல கள ஆராய்ச்சிகள் உள்ளன இதில் ஒரு தங்கும் விடுதி எதிர் கொள்ளும் வருவாய் மேலாண்மை சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் படிப்பதன் மூலமாக வருவாய் மேலாண்மை மேற்கொள்வதற்கு எந்த வகையான தகவல் சேகரிப்பு களை ஒருவர் செய்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்துகொள்ள முடியும் இதனை கள ஆய்வு எண் 8 என்பதில் இதுபற்றிய தகவல்கள் உள்ளன இதில் ஆக்ரா கடற்கரையில் அமைந்துள்ள தங்கும் விடுதிகளில் தங்குவதற்கான அதிகப்படியான எண்ணிக்கையில் தங்குவதற்கான முன்பதிவை எவ்வாறு சேவை அதிகம் தேவைப்படும் சமயங்களில் மேற்கொள்வது என்பது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த தங்கும் விடுதிகளுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வருகை புரிகின்றனர் அவ்வாறான சூழ்நிலையில் எந்தவகையான அணுகுமுறையை விடுதி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து தங்கும் விடுதிகளுக்கு கிரிக்கெட் குழுவில் உள்ள வாடிக்கையாளர்களின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது உங்களின் நிலை குறித்து அவர்களுக்கு விளக்க வேண்டுமா என்பவை அனைத்தும் நமது வருவாய் மேலாண்மைகளில் அமைந்துள்ள செயல்பாடுகள் ஆகும்